உங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம் வேறு சில வகை மதிப்பீட்டு நுட்பங்களை நாம் இப்போது எடுத்துக்கொள்வோம் அதில் வேறு சில மதிப்பீட்டு நுட்பங்களை இப்பொழுது பார்ப்போம் பல்வேறு வகையான மதிப்பீட்டு நுட்பங்களின் வகைகள் உள்ளன இருப்பினும் அவை பரவலாக மேலிருந்து கீழும் மற்றும் கீழிருந்து மேலும் என்று வகைப்படுத்தப்படலாம் இது ஒரு வகைப்பாடு அப்போது மாதிரிகள் எக்ஸ்பர்ட்ஸ் ஜட்ஜ்மென்ட் ஒப்புமை பிரைஸ் டூ வின் கடைசி வகுப்பில் இந்த கடைசி மூன்று எக்ஸ்பர்ட்ஸ் ஜட்ஜ்மென்ட் பற்றி விவாதித்தோம் ஒப்புமை மற்றும் பிரைஸ் டூ வின் ஏற்கனவே நாம் பார்த்த விஷயங்கள் மற்றும் இந்த நான்கும் திட்ட மதிப்பீட்டிற்கான மற்றொரு வகைப்பாடு ஆகும் முதலிலேயே கடைசி மூன்றும் பார்த்தோம் இப்போது மேலிருந்து கீழும் மற்றும் கீழிருந்து மேலும் செயல்படும் மதிப்பீட்டு நுட்பங்களைப் பற்றி பார்ப்போம் பின்னர் திட்ட மதிப்பீட்டிற்கான வழிமுறை பிரைஸ் டூ வின்மாதிரிகள் பற்றி பார்ப்போம் கீழிருந்து மேல் மதிப்பீடு என்பது ஒரு மதிப்பீட்டு நுட்பமாகும் இது சரியாக செய்யவேண்டிய அனைத்து பணிகளையும் அடையாளப் படுத்திவிடும் இது அதிக நேரம் எடுக்கும் கடந்த கால திட்டங்களைப் பற்றி உங்களிடம் தரவு இல்லாதபோது இதை பயன்படுத்த வேண்டும் உங்களிடம் இதேபோன்ற கடந்தகால திட்டங்கள் இல்லாதபோது நீங்கள் இதைப் பயன்படுத்தலாம்இது நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கும் ஒப்புமை முறை ஒப்புமை முறை அது எப்போது பொருத்தமாக இருக்கும் ஒத்த வகையான கடந்தகால திட்டங்கள் அல்லது கடந்த காலங்களில் நீங்கள் செய்த ஒத்த வகையான திட்டங்களை நீங்கள் கொண்டிருக்கும்போது பொருந்தும் என்பதை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் இதேபோன்ற திட்டங்களின் கடந்த காலத்தைப் பற்றிய தரவு உங்களிடம் இல்லாதபோது இந்த முறையை நீங்கள் பயன்படுத்த முடியாது பிறகு நீங்கள் கீழிருந்து மேல் அணுகுமுறையைப் படுத்தலாம் மேலிருந்து கீழ் அணுகுமுறை என்பது என்ன இது திட்ட செலவு இயக்கிகள் மற்றும் கடந்த திட்டங்களின் தரவு கொண்டு ஒட்டுமொத்த மதிப்பீடுகளை உருவாக்குகிறது முந்தைய திட்ட தரவு கிடைக்கும்போது மேலிருந்து கீழ் முறை பயன்படுத்தப்படுகிறது இந்த முறை இரண்டு விஷயங்களின் அடிப்படையில் ஒட்டுமொத்த மதிப்பீடுகளை உருவாக்குகிறதுதிட்டத்தின் பல்வேறு திட்ட செலவு இயக்கிகள் கடந்த திட்டத் தரவின் அடிப்படையில் இங்கே ஒட்டுமொத்த மதிப்பீட்டைப் பிரிக்க அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு இடையில் வேண்டும் இப்போது முதலில் கீழிருந்து மேல் மதிப்பீட்டை பார்ப்போம் இதன் படிகள் என்ன கீழிருந்து மேல் மதிப்பீட்டிற்கான படிகள் பின்வருமாறு திட்ட நடவடிக்கைகளை சிறிய கூறுகளாக வேண்டும் அதனுடைய பெயர் குறிப்பிடுவதை போல கீழிருந்து மேல் மதிப்பீடுஆப்ஜெக்ட் ஓரியண்டட் அப்ரோச் போல கீழிருந்து மேலாக செய்ய வேண்டும் இங்கே இதேபோல் நீங்கள் திட்ட நடவடிக்கைகளை சிறிய கூறுகளாக உடைக்கிறீர்கள் பின்னர் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களில் ஒரு நபர் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் பெறும்போது அந்த செயல்பாட்டை நிறுத்துங்கள் இந்த உடைக்கும் செயல்முறை எங்கே அதை எப்போது நிறுத்த வேண்டும் நீங்கள் ஒன்று அல்லது இரண்டு வாரங்களுக்குள் ஒரு நபர் செய்யக்கூடிய வேலையைபெறும்போது நிறுத்த வேண்டும் பின்னர் நீங்கள் மிகக் குறைந்த அளவிலான செயல்பாடுகளுக்கான செலவை மதிப்பிடுகிறீர்கள் திட்டங்களை செயல்பாடுகளை உடைத்த பின்பு அவை சிறிய செயல்பாடுகள் ஆகின்றன பிறகு ஒவ்வொரு உயர்மட்டத்திலும் சிறிய அளவிலான செயல்களுக்கான செலவை கணக்கிட வேண்டும் எவ்வாறு மதிப்பீடுகளை குறைந்த நிலைகளுக்கான மதிப்பீடுகளைச் சேர்ப்பதன் மூலம் ஒவ்வொரு உயர் மட்டத்திலும்நீங்கள் கீழ் நிலைகளுக்கான மதிப்பீடுகளைச் சேர்ப்பதன் மூலம் மதிப்பீடுகளைகணக்கிட வேண்டும் இப்பொழுது மேலிருந்து கீழ் உள்ள மதிப்பீடுகளைப் பற்றி பார்ப்போம்நாம் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் இங்கே நான் முன்பே உங்களுக்குச் சொல்லியிருக்கும் மேலிருந்து கீழ் மதிப்பீட்டை பற்றி சொன்னேன் என்று நினைக்கிறேன் கீழிருந்து மேல் அணுகுமுறையைப் மற்றும் கீழிருந்து மேல் மதிப்பீட்டு வழிமுறை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது மேலிருந்து கீழ் மதிப்பீட்டைப் பற்றி பார்ப்போம் வித்தியாசம் ஏற்கனவே நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இங்கே மேலிருந்து கீழ் மதிப்பீடுகள் பின்வருமாறு உற்பத்தியைப் பயன்படுத்தி ஒட்டுமொத்த மதிப்பீட்டை உருவாக்குவதுஅதாவது முயற்சி இயக்கிகள் அல்லது செலவு இயக்கிகள் வேறுசில இயக்கிகள் பிறகு ஒட்டுமொத்த மதிப்பீட்டின் விகிதாச்சாரத்தை நீங்கள் பல்வேறு கூறுகளுக்கு விநியோகிக்க வேண்டும் இங்கே ஒட்டுமொத்த திட்டத்தையும் உருவாக்குவதற்கு 100 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆனால் மொத்த திட்டத்தையும் கூறுகளாக்கி வெவ்வேறு கிளை செயல்களான வடிவமைப்பு குறியீடு சோதனை இன்னும் பல செயல்கள் மற்றும் நீங்கள் 30 கணித்திருக்கிறார்கள் 30 நாட்கள் வடிவமைப்பிற்கு தரவேண்டும் 30 குறியீட்டுக்கு தரவேண்டும் மீதி சோதனை செய்வதற்கு 40 தரவேண்டும் என்று மதிப்பிட்டுள்ளீர்கள் இதன் 30 சதவிகிதம் அதாவது வடிவமைப்பிற்கு 30 நாட்கள் மீண்டும் மொத்த மதிப்பீடு 100 நாட்களில் மொத்த மதிப்பீட்டில் 30 நாட்கள் 100 நாட்கள் மீண்டும் குறியீட்டுக்கு 30 நாட்கள் மற்றும் மொத்தத்தில் 40 சதவிகிதம் சோதனைக்கு 40 நாட்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழியில் மேலிருந்து கீழ் மதிப்பீடு செயல்படுகிறது முதலில் ஒட்டுமொத்த மதிப்பீட்டை மதிப்பிடுங்கள் முதலில் ஒட்டுமொத்த மதிப்பீட்டைக் கணக்கிடுங்கள் பின்னர் ஒட்டுமொத்த மதிப்பீட்டின் விகிதாச்சாரத்தை தனிப்பட்ட கூறுகளுக்கு விநியோகிக்கவும் முயற்சி அல்லது மதிப்பிடும் இந்த முறையின் கால அளவு மேலிருந்து கீழ் மதிப்பீடு என அழைக்கப்படுகிறது மற்றொரு உதாரணம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு மொத்த திட்ட செலவு 500000 ஆகும் மொத்த திட்டத்தில் ஒட்டுமொத்த திட்ட வெவ்வேறு வகையான கூறுகள் மொத்த திட்டத்தை உருவாக்குகின்றன அவை மொத்த திட்டம் வடிவமைப்பு குறியீட்டு முறை சோதனை ஆவணப்படுத்தல் குறுந்தகடுகளை உருவாக்குதல் முதலியன நீங்கள் என்ன செய்ய வேண்டும்எவ்வளவு சதவீதம் என்பதை நீங்கள் மதிப்பிட வேண்டிய நபர் எவ்வளவு சதவிகிதம் ஒவ்வொரு கூறுகளாலும் எடுக்கப்படும் வடிவமைப்பு 20 சதவிகிதம் எடுக்கும் ப்ரோக்ராமிங் 30 சதவிகிதம் எடுக்கும் சோதனை 40 சதவிகிதம் எடுக்கும் ஆவணங்கள் 5 சதவிகிதம் எடுக்கும் மற்றும் 5 சதவிகிதம் குறுவட்டு உற்பத்தி எடுக்கும் என்று வைத்துக்கொள்வோம் இதை நீங்கள் கணக்கிட வேண்டும் இது 500 000 இல் 20சதவிகிதம் 1 000 என்று கூறுகிறது இது எங்கு கொடுக்கும் இது வடிவமைப்பிற்கு கொடுக்கும் இதேபோல் 500000 இல் 30 சதவிகிதம் 1 5 லட்சம் இருக்கலாம் இது ப்ரோக்ராம்க்கு கொடுக்கும் அதேபோல்வெவ்வேறு கூறுகளுக்கு ஒதுக்கப்பட்ட விகிதாச்சாரத்தை கணக்கிடவும்சதவீதங்களை கணக்கிடவும் இதேபோல் வடிவமைப்பு இரண்டு வகைப்படும் அவை டி 1 டி 2 டி 1 வடிவமைப்பு மற்றும் உங்கள் தரவுத்தளம் ஒவ்வொன்றும் 10 10 10 சதவீதமாக வடிவமைக்கின்றன நீங்கள் தலா 50000 கொடுக்க வேண்டும் இதேபோல் ப்ரோக்ராம் இரண்டு ப்ரோக்ராம் GUI க்கான குறியீட்டை எழுதுகின்றன மேலும் இங்கு GUI க்கான மூன்று ப்ரோக்ராம் இருக்கலாம் அவை GUI க்கான ப்ரோக்ராம் தரவுத்தளத்திற்கான ப்ரோக்ராம் சாதாரண குறியீட்டிற்கான ப்ரோக்ராம் மீண்டும் 20 சதவீதம் 5 சதவீதம் 5 சதவீதம் விகிதாச்சாரம் கணக்கிடப்படுகிறது இரண்டு வகை குறு வட்டில் ஒன்று மட்டுமே ஆவணங்கள் தயாரிக்கிறது இந்த வழியில் நீங்கள் இதைப் பிரிக்கலாம் இதேபோல் எந்த விகிதத்தில்ஒரு அலகு சோதனைக்குபிரிவைச் சோதிப்பது T 1 ஒருங்கிணைப்பு சோதனை T 2 கணினி சோதனை T 3 ஆக இருக்கலாம் அதன்படி இந்த சதவீதத்தை கணக்கிடுங்கள் ஒவ்வொரு கட்டத்திற்கும் மதிப்பீடுகளைப் பெறுவீர்கள் மேலிருந்து கீழ் மதிப்பீடு இவ்வாறு செயல்படுகிறது மேலிருந்து கீழ் முறையின் நன்மைகள் என்னவென்று பார்ப்போம் மேலிருந்து கீழ் மதிப்பீட்டில் அமைப்பின் ஒருங்கிணைப்பு சோதனை அல்லது ஒருங்கிணைப்பு ஆவணங்கள் உள்ளமைவு நடவடிக்கைகளுக்கான மேலாண்மை முதலிய பல்வேறு கணினி நிலை செயல்பாடுகளை கருதுகிறது மேலிருந்து கீழ் மதிப்பீட்டில் பல்வேறு கணினி நிலை செயல்பாடுகளான ஒருங்கிணைப்பு ஆவணங்கள் உள்ளமைவு மேலாண்மை முதலியவற்றை கருதுகிறது இவை கீழிருந்து மேல் மதிப்பீட்டு முறைகளில் புறக்கணிக்கப்படலாம் கீழிருந்து மேல் மேல்முறையீட்டின் குறை என்னவென்றால் கணினியின் மற்ற செயல்களை இது கணிப்பதற்கு எடுத்துக்கொள்வதில்லை இதற்கு குறைந்தபட்ச திட்ட விவரங்கள் தேவை இந்த மேலிருந்து கீழ் மதிப்பீடு இதற்கு மிகக் குறைந்த அளவு திட்ட விவரங்கள்தேவை இதை பொதுவாக சுலபமாகவும் விரைவாகவும் செயல்படுத்த முடியும் இவைதான் மேலிருந்து கீழ் கணக்கீட்டின் நன்மைகள் ஆகும் ஆனால் மேலிருந்து கீழ் மதிப்பீட்டில் சில குறைபாடுகளும் உள்ளன கடினமான லோ லெவல் ப்ரோக்ராமை கருத்தில் கொள்ளாது மற்றும் சிக்கல் சார்ந்த செயல்களை மட்டுமே கருத்தில் கொள்ளும் ஆனால் சிறிய சிக்கல்களை கருத்தில் எடுத்துக் கொள்ளாது இது குறைந்த அளவிலான கூறுகளின் சிக்கலை குறைத்து மதிப்பிடுகிறது அதே போல் குறைத்து மதிப்பிடவும் புறக்கணிக்கவும்க்கூடும் இந்த முடிவுகள் அல்லது மதிப்பீடுகளை நியாயப்படுத்த விரிவான விவரங்கள் எதுவும் தருவதில்லை ஏன் நீங்கள் இந்த முடிவை எடுத்தீர்கள் நீங்கள் ஏன் இந்த கணிப்பை செய்கிறீர்கள் ஒரு திட்ட மேலாளர் எடுத்த முடிவுகளை அல்லது மதிப்பீடுகளை நியாயப்படுத்துவதற்கான விரிவான அடிப்படையை இது வழங்கவில்லை கீழிருந்து மேல் மதிப்பீட்டின் நன்மைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இது மென்பொருள் குழுவை கிட்டத்தட்ட பாரம்பரிய வழியில் மதிப்பிட அனுமதிக்கிறது ஒரு பாரம்பரிய வழியில் மென்பொருள் குழு அல்லது திட்ட மேலாளர் பல்வேறு அளவுருக்களை மதிப்பிடலாம் ஒவ்வொரு குழுவும் அனுபவத்தை கொண்டு கூறுகளை மதிப்பிடுகிறது மென்பொருள் மேம்பாட்டில் அல்லது உருவாக்குவதில் வெவ்வேறு குழுக்கள் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்களுடைய அனுபவத்தை கொண்டு அவர்கள் வெவ்வேறு கூறுகளை மதிப்பிடுகிறார்கள் இது மிகவும் நிலையானது ஏனென்றால் பல்வேறு கூறுகளில் உள்ள மதிப்பீட்டு பிழைகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருந்தால் அவை சமநிலைப்படுத்துகின்றன வேறுபட்டது மற்றும் மிகவும் நிலையானது ஏனென்றால் பல்வேறு கூறுகளில் உள்ள மதிப்பீட்டு பிழைகள் அவை ஏற்கனவே சமநிலையில உள்ளன ஆனால் குறைபாடு என்றால் கீழிருந்து மேல் மதிப்பீட்டில் பல குறைபாடுகள் உள்ளன இது கணினி நிலை செலவை அதிகமாக கவனிக்கிறது மற்றும் மதிப்பிடுகிறது இது நான் முன்பே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் மேலிருந்து கீழ் அணுகுமுறையின் நன்மைகள் இது கணினி நிலை செயல்பாடுகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது ஆனால் கீழிருந்து மேல் மதிப்பீடு கணினி நிலை செலவுகள் ஆன ஒருங்கிணைப்பு உள்ளமைவு மேலாண்மை தர உத்தரவாதம் முதலியவற்றை மதிப்பிடுகிறது இந்தக் கணினியை உருவாக்குவதற்கு ஆகும் செலவை கீழிருந்து மேல் மதிப்பீடு அதிகமாக கவனத்தில் கொள்கிறது இது சரியாக இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் இதற்கு தேவையான தகவல்கள் இதற்கு ஆரம்ப கட்டத்தில் தேவையான அளவு இல்லை அவை ஆரம்ப கட்டம் கணினியை உருவாக்க தேவையான விஷயங்கள் அல்லது தேவையான விஷயங்களை பகுப்பாய்வு செய்யும் கட்டம் அல்லது வடிவமைப்பு கட்டம் தேவையான விஷயங்கள் அங்கே கிடைக்காது இந்த மதிப்பீட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எனில் மதிப்பீடு சரியாக இருக்காது இது அதிக நேரம் எடுத்துக்கொள்வதாக இருக்கிறது கீழிருந்து மேல் மதிப்பீட்டில் ஒப்பீடு செய்வதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் இப்பொழுது நாம் அடுத்த மாதிரி எனக் கூறப்படும் வழிமுறை மாதிரி பற்றி திட்ட மதிப்பீட்டிற்கு பார்க்கலாம் முதலில் வழிமுறை மாதிரிக்கு தேவையான அளவுகோல்கள் என்ன என்று பார்ப்போம் பிறகு இந்த வழிமுறை மாதிரி காண படிகளை பார்ப்போம் எல்லாவற்றையும் விட முதலில் இந்த வழிமுறை மாதிரி ஒரு வழிமுறை மாதிரியை உருவாக்க விரும்பினால் திட்ட மதிப்பீட்டிற்கான அது தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் செயல்முறை மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் அது துல்லியமாக இருக்க வேண்டும் அது புறநிலையாக இருக்க வேண்டும் அதாவதுநீங்கள் அகநிலை காரணிகளை தவிர்க்க வேண்டும் இது புறநிலை காரணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் முடிவுகள் புரிந்துகொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் அது நிலையானதாக இருக்க வேண்டும் அதாவது முடிவுகள் பரந்த அளவிலான அளவுரு மதிப்புகளுக்கு உபயோகம் ஆக வேண்டும் சிறிய அளவிலான அளவுரு மதிப்புகளுக்கு அல்ல அதைப் பயன்படுத்த எளிதாக இருக்க வேண்டும் இது மிகவும் இயல்பாக இருக்க வேண்டும் அதாவதுஎதிர்கால தரவு தேவையில்லை முந்தைய தரவு மற்றும் தற்போதைய தரவு மட்டுமே போதும் நம்மால் வெவ்வேறு வகையான காரணிகளை மதிப்பிட முடியும் இவைதான் நல்ல வழிமுறை மாதிரியான தேவையான அளவுகோல்கள் இப்போது வழிமுறை மாதிரிகள் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம் திட்ட திட்டமிடலுக்குநாம் அறிக்கை மற்றும் கால அளவு என்ன என்பதை மதிப்பிட வேண்டும் நான் உங்களுக்கு முன்பே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நேரடியாக முயற்சிக்கான காலத்தை மதிப்பிடுவது மிகவும் கடினம் அதாவது நீங்கள் முயற்சி மற்றும் செலவை நேரடியாக ப்ரோக்ராம் விளக்கத்திலிருந்து இருந்து கணக்கிடுவது மிகவும் கடினம் அதனால்தான் முயற்சி மற்றும் அதற்கான கால அளவை தொடர்புடைய சில திட்ட பண்புகளின் அடிப்படையில் அவற்றை அளவிட முடியும் எடுத்துக்காட்டாக அந்த கால் அளவு அளவைப் பயன்படுத்துவதன் மூலம் முயற்சி மற்றும் கால அளவை மதிப்பிடலாம் முதலில் நாம் அளவை மதிப்பிட வேண்டும் அளவு மதிப்பீட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் முயற்சி மற்றும் கால அளவை மதிப்பிடலாம் நாம் முன்பே விவாதித்தது போல் மென்பொருள் திட்டத்தின் அளவு என்ன எப்படி அதை நீங்கள் அளவிடுவீர்கள் என்பதை நான் முன்பே கூறியிருக்கிறேன் நாம் இரண்டு அளவுருக்களை உபயோகிக்க வேண்டும் அவை எஸ்எல்ஓசி மற்றும் செயல்பாட்டு புள்ளி மென்பொருளின் எந்தவொரு குணாதிசயமும் எளிதில் அளவிடக்கூடிய மற்றும் தீர்மானிக்கும் முயற்சியுடன் தொடர்புபடுத்தும் மென்பொருளின் எந்தவொரு சிறப்பியல்புகளும் அளவு என்ன மற்றும் எப்படி அதை நீங்கள் மதிப்பிட முடியும் என்பதை அறிய உதவுகிறது இதை எஸ்எல்ஓசி மற்றும் செயல்பாட்டு புள்ளி போன்ற அளவீடுகளைப் பயன்படுத்தி அளவிட முடியும் இப்போது இந்த வழிமுறை மாதிரிகள் அல்லது அளவுரு மாதிரிகள் பற்றி பார்ப்போம் இரண்டு முக்கியமான எடுத்துக்காட்டுகள் உள்ளன அவை COCOMO குறியீடுகள் மற்றும் செயல்பாட்டு புள்ளிகள் இவை இதற்கான எடுத்துக்காட்டுகள் இப்பொழுது LOC அடிப்படையாகக்கொண்ட மாதிரி அல்லது COCOMO அடிப்படையாகக் கொண்ட மாதிரியை பார்ப்போம் LOC அடிப்படையாகக்கொண்ட மாதிரி அல்லது COCOMO அடிப்படையாகக் கொண்ட மாதிரி இவை இரண்டிலும் ஆரம்பத்தில் சில மதிப்புகளை யூகிக்க வேண்டும் பிறகு அந்த மதிப்புகளை வழிமுறை மற்றும் மதிப்பீடு செய்ய உபயோகிக்க வேண்டும் மற்றும் உண்மையில் விருப்பம் என்னவென்றால் அந்த மதிப்புகள் ஆரம்பத்திலிருந்து அல்ல கணினியின் ஆரம்ப சிறப்பியல்புகலிருந்து பெரிதாக இருக்க வேண்டும் பிறகு அவற்றை வழிமுறைகளில் உபயோகப்படுத்தி கணக்கிடவேண்டும் இவைதான் LOC அடிப்படையாகக் கொண்ட மாதிரி அல்லது COCOMO அடிப்படையாகக் கொண்ட மாதிரியில் உள்ள சிக்கல்கள் இதை சமாளிக்க நாம் வழிமுறை அல்லது அளவுரு மாதிரிகளைப் பயன்படுத்தலாம் இப்போது வழிமுறை முறைகளின் நன்மைகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இதனால் மீண்டும் மீண்டும் மதிப்புகளை உருவாக்க முடியும் நீங்கள் ஒரு முறை அளவுருக்களை மதிப்பிட்ட உடன் உங்களால் மீண்டும் ஒரு மதிப்பீட்டை உருவாக்க முடியும் அதனால்தான் இது இயற்கையில் மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது இதுதான் நீங்கள் வழிமுறை மாதிரியைப் பயன்படுத்தி பெரும் மதிப்பீடு இதை நீங்கள் மீண்டும் மாற்றுவது எளிது அவை உள்ளீட்டு தரவை மாற்றுவது வேறுபட்ட சூத்திரத்தை செம்மைப்படுத்துதல் மற்றும் தனிப்பயனாக்க எளிதானது இது திறமையானது மற்றும் ஒரு தொகுப்பை மதிப்பீடு செய்வதற்கும் மற்றும் முக்கிய பகுப்பாய்வு செய்வதற்கும் ஆதரவாக இருக்கக் கூடியது இந்த வழிமுறை மாதிரி மிகவும் சிறப்பானது இது தனி மதிப்பீட்டிற்கு மட்டுமல்ல ஒரு தொகுப்பான மதிப்பீட்டிற்கு அல்லது முக்கிய பகுப்பாய்விற்கு ஆதரவாக செயல்படக்கூடியது முந்தைய அனுபவத்திற்கு இது அர்த்தமுள்ள அளவீடாக இருக்கமுடியும் மிக முக்கியமான நன்மை என்னவென்றால் இது மிகவும் அர்த்தமுள்ளதாக அளவீடு செய்யப்பட்டது முந்தைய அனுபவத்திற்கு இந்த அளவுத்திருத்தத்தை நீங்கள் செய்ய முடியும் விதிவிலக்கான நிலைமைகளைச் சமாளிக்க விவரம் செய்வதற்கான வழிமுறைகள் இல்லாதது போன்ற வழிமுறை முறைகளின் சில குறைபாடுகள் உள்ளன ஏனென்றால் இங்கே விதிவிலக்கான நிலைமைகளை கையாள்வதற்கு எந்த விவரமும் இல்லை வழிமுறை மாதிரியில் வழிமுறை உரைகள் விதிவிலக்கான நிலைமைகள் விதிவிலக்கான குழு பணி திறன் நிலைகள் மற்றும் பணி முதலியன இடையே விதிவிலக்கான பொருத்தம் முதலியவற்றை எதிர்கொள்ளவேண்டும் இந்த விதிவிலக்கான நிபந்தனைகள் மிகவும் சுலபமானவை மன்னிக்கவும் இந்த வழிமுறை முறைகளை சமாளிக்க அல்லது எதிர்கொள்ள முடிவதில்லை மோசமான அளவு உள்ளீடுகள் மற்றும் தவறான செலவு இயக்கி மதிப்பீடு தவறான மதிப்பீட்டை ஏற்படுத்தும் மோசமான அளவிலான உள்ளீடுகளை நீங்கள் வைத்திருந்தால் செலவு இயக்கி மதிப்பீடுகள் சரியாக இல்லாவிட்டால் இறுதியில் அவை தவறான மதிப்பீட்டை ஏற்படுத்தும் நீங்கள் வழிமுறை முறைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் அனுபவம் போன்ற சில காரணிகளை எளிதில் அளவிட முடியாது குறியீட்டு கோடரின் அனுபவம் அல்லது சில சோதனையாளரின் அனுபவம் போன்ற காரணிகளை எளிதாக அளவிட முடியாது ஆகவே இங்கே நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருப்பதைப் போல இங்கே ஒரு குறைபாடு மன்னிக்கவும் இங்கு வழிமுறை முறைகளின் நன்மை அவைஎன்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் அவை முந்தைய அனுபவத்திற்கு அர்த்தமுள்ளதாக அளவீடு செய்யப்படலாம் வழிமுறை முறைகளை கொண்டு முந்தைய அனுபவத்திற்கு எப்படி அளவுத்திருத்தம் செய்யலாம் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் அளவு திருத்தம் மற்றும் அளவு திருத்தம் மாதிரியை இப்பொழுது பார்ப்போம் பல மாதிரிகள் குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்காக உருவாக்கப்படுகின்றன மேலும் அவை அந்த சூழலுக்கு ஏற்ப அளவீடு செய்யப்படுகின்றன பல மாதிரிகள் இருக்கின்றன அவை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக உருவாக்கப்படுகின்றன அவை புதுப்பிக்கப்படவில்லை அவை சில சிறப்பு சூழ்நிலைக்காக உருவாக்கப்படுகின்றன வரையறை மூலம் சொல்ல வேண்டும் என்றால் மேலும் அவை அந்த சூழலுக்கு ஏற்ப அளவீடு செய்யப்படுகின்றன நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல இந்த மாதிரிகள் குறிப்பிட்ட சூழலுக்கு ஏற்றவையாக இருக்கும் அவை அந்த குறிப்பிட்ட சூழலுக்கு வெளியே உபயோகமாக இருக்காது அளவு திருத்தம் இந்த பொதுவான முறைகளில் ஏதாவது ஒன்றிற்கு துல்லியத்தை அதிகரிக்க வேண்டும் ஏன் அளவுத்திருத்தம் தேவைப்படுகிறது ஏனென்றால் அளவுத்திருத்தம் இந்த பொதுவான முறைகளில் ஏதாவது ஒன்றின் துல்லியத்தை அதிகரிக்கவேண்டும் அங்கே பொதுவான உரைகள் உள்ளன நாம் அதை நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் அளவுத்திருத்தம் என்பது ஒரு பொதுவான மாதிரியைத் தனிப்பயனாக்குவதாகும் இந்த முறையில் அளவுத்திருத்தம் செய்யப்பட வேண்டிய பொருட்கள் என்னவென்று சொல்ல வேண்டும் என்றால் எந்த பொருட்கள் இதில் அளவு திருத்தம் செய்யப்பட வேண்டும் நீங்கள் அளவு திருத்தம் செய்யலாம் அந்த பொருட்களின் வகைகளில் அளவு திருத்தம் செய்யலாம் இயற்கைச் சூழலில் அளவு திருத்தம் செய்யலாம் இதேபோல் அவை அளவீடு செய்யக்கூடிய பிற பொருட்கள் தொழிலாளர் விகிதங்கள் மற்றும் காரணிகள் செயல்பாட்டு செலவு பொருட்களுக்கு இடையிலான பல்வேறு உறவுகள் போன்றவற்றிலும் செய்யலாம் இப்போது அளவுத்திருத்தத்திற்கான சில பரிந்துரைகளைப் என்னவென்று பார்ப்போம் இந்த மதிப்பீட்டு மாதிரிகளைப் பயன்படுத்தும் போது சில பரிந்துரைகளைப் பயன்படுத்தும்போது அல்லது மதிப்பிடும்போது சார்ந்திராத சில பரிந்துரைகளைப் பார்ப்போம் தனிப்பட்ட செலவு அல்லது அட்டவணை மதிப்பீட்டை சார்ந்து இருக்க வேண்டாம் பல்வேறு முறைகள் உள்ளன என்பதை ஏற்கனவே பார்த்தோம் இதுவரை நாம் மேலிருந்து கீழ் கீழிருந்து மேல் முறைகளை பார்த்தோம் மற்றும் என்ன வழிமுறை தீர்ப்பை அடிப்படையாகக் கொண்டது விலை நிர்ணயம் போன்ற பலவற்றை பார்த்தோம் ஆகவே தனிப்பட்ட செலவு அல்லது அட்டவணை மதிப்பீட்டைச் சார்ந்து இருக்க வேண்டாம் ஏனென்றால் சில நேரங்களில் நீங்கள் ஒரு மதிப்பீடு அல்லது ஒற்றை நுட்பத்தைப் பயன்படுத்தினால் அது தவறான முடிவைக் கொடுக்கலாம் அதனால்தான் நீங்கள் பல மதிப்பீட்டு நுட்பம் அல்லது செலவு மாதிரிகளைப் பயன்படுத்தலாம் ஒற்றை மதிப்பீட்டு நுட்பம் அல்லது ஒற்றை மாதிரியைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக நீங்கள் வேறுபட்ட அல்லது பல மதிப்பீட்டு நுட்பங்கள் அல்லது செலவு மாதிரிகளைப் பயன்படுத்தலாம் இதன் விளைவு மிகவும் துல்லியமாக இருக்கலாம் நீங்கள் மதிப்பீட்டுக்கு வெவ்வேறு மதிப்பீட்டு நுட்பங்கள் அல்லது மாதிரிகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் வெவ்வேறு நுட்பங்கள் அல்லது மாதிரிகளைக் கண்டுபிடிப்பதற்கு அல்லது அளவுருக்களை மதிப்பிடுவதற்குப் பிறகு நீங்கள் என்ன செய்ய முடியும் பின்னர் நீங்கள் முடிவுகளை ஒப்பிட்டு பின்னர் பெரிய மாறுபாடுகளுக்கான காரணங்களைத் தீர்மானிக்கலாம் அவர்கள் எந்த முறையைப் பயன்படுத்தினாலும் அவை மிக நெருக்கமான முடிவுகளைக் கொடுக்க வேண்டும் முடிவுகள் முடிவுகளில் இருந்தால் அவை பெரிய வேறுபாடுகள் இருக்கலாம் இந்த பெரிய வேறுபாடுகள் ஏன் வருகின்றன என்பதை நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் மதிப்பீட்டிற்காக நீங்கள் வெவ்வேறு நுட்பங்கள் அல்லது மாதிரிகளைப் பயன்படுத்தும்போது நீங்கள் வெவ்வேறு அனுமானங்களைப் பயன்படுத்தலாம் நீங்கள் வேறுபட்ட அனுமானங்களை எடுக்கலாம் ஆனால் நீங்கள் எடுத்த அனுமானங்கள் எதுவாக இருந்தாலும் மதிப்பீடுகளைச் செய்யும்போது சந்தித்த அனைத்து அனுமானங்களையும் ஆவணப்படுத்த வேண்டும் திட்டத்தை கண்காணிக்க வேண்டும் அது மதிப்பீட்டின் துல்லியத்தை தவறான ஆபத்தாக மாற்றுகிறது என்பதை கண்டறிய சில நேரங்களில் இந்த தவறான அனுமானங்கள் உங்கள் துல்லியம் உங்கள் மதிப்பீடு குறைவான துல்லியமாக மாற்றுவதால் அது தவறாகி வருகிறது திட்டத்தை கண்காணிக்க வேண்டும் அது மதிப்பீட்டின் துல்லியத்தை தவறான ஆபத்தாக மாற்றுகிறது என்பதை கண்டறிய பிறகு மென்பொருள் செயல் முறையை மேம்படுத்த வேண்டும் மதிப்பீடுகளை பகுப்பாய்வு செய்து இந்த அனுமானங்களின் காரணமாக நீங்கள் எதைப் பெறுகிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் தவறான மதிப்பீடுகளைப் பெறுகிறீர்கள் நீங்கள் இந்த மென்பொருள் செயல்முறையை மேம்படுத்தலாம் எப்படி மீண்டும் ஒரு வரலாற்று தரவுத்தளத்தை பராமரிப்பதன் மூலம் முழு செயல்முறையையும் மென்பொருள் செயல்முறையை மேம்படுத்தலாம் சில நேரங்களில் நமக்கு கடந்தகால தரவு தேவைப்படுகிறது கடந்த கால திட்டங்களின் விவரங்களைக் கொண்டுள்ள வரலாற்றுத் தரவுத்தளத்தைப் பராமரிப்பதன் மூலம் மென்பொருள் செயல்முறையை மேம்படுத்த வேண்டும் திட்ட மதிப்பீடுகளை மேற்கொள்ளும்போது திட்ட மேலாளராக நீங்கள் பின்பற்றக்கூடிய சில பரிந்துரைகள் இவை இப்போது இதை எளிமையான மாதிரி என்ற கருத்தை எடுத்துக்கொள்வோம் இதைப் பொறுத்தவரை மிகவும் எளிமையான மாதிரி இந்த மாதிரியின் படி முயற்சி பின்வருமாறு மதிப்பிடப்படுகிறது முயற்சி உற்பத்தி திறன் மற்றும் மிகவும் நேரடியான சூத்திரத்தால் வகுக்கப்பட்ட கணினி அளவிற்கு சமம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மதிப்பிடப்பட்ட முயற்சி கணினி அளவு உற்பத்தித்திறன் கணினி அளவு குறியீட்டின் சில கோடுகள் மற்றும் உற்பத்தித்திறன் ஒரு நாளைக்கு சில குறியீடுகளின் கோடுகள் என்றால் இந்த சமன்பாட்டிலிருந்து உற்பத்தித்திறன் உற்பத்தித்திறன் எவ்வளவு சமம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் கணினி அளவு முயற்சியால் வகுக்கப்படுகிறது உற்பத்தித்திறன் கணினி அளவு முயற்சி இங்கே இந்த சூத்திரம் கடந்த கால திட்டங்கள் தொடர்பான தரவை அடிப்படையாகக் கொண்டது ஆனால் தயவுசெய்து எளிமையான மாதிரியில் என்ன தவறு இருக்கிறது என்று சிந்தியுங்கள் எந்த சந்தர்ப்பங்களில் அது தோல்வியடையும் இதைப் பற்றி சிந்தியுங்கள் இப்போது ஒரு சிறிய உதாரணத்தை விரைவாக எடுத்துக்கொள்வோம் நாம் இந்த முயற்சி மற்றும் இந்த காலம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இந்த திட்டத்தை உருவாக்குவதற்கான முயற்சி மற்றும் இந்த கால அளவை மதிப்பிட விரும்புகிறோம் இந்த எடுத்துக்காட்டு 38000 குறியீடு கோடுகளை கொண்ட பரிவர்த்தனை திட்டத்தை கருத்தில் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது இந்த திட்டத்தை உருவாக்க மிகக் குறுகிய நேரம் எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே ஊழியரின் உற்பத்தித்திறன் ஒரு மாதத்திற்கு சுமார் 4000 S L O C என்று கொடுக்கப்பட்டுள்ளது ஊழியரின் உற்பத்தித்திறன் ஒரு மாதத்திற்கு சுமார் 4000 S L O C என்று கொடுக்கப்பட்டுள்ளது முயற்சியின் சூத்திரம் நான் முன்பே உங்களுக்கு கொடுத்திருப்பதை நாம் காணலாம் உற்பத்தித்திறன் மூலம் முயற்சியை கணினி அளவாகக் கணக்கிடலாம் அல்லது முயற்சி என்பது உற்பத்தி மைனஸ் 1 அல்லது 1 க்கு உற்பத்தித்திறனுக்கு சமம் என்று நீங்கள் கூறலாம் உற்பத்தித்திறன் அளவு 1 ஆக இருக்கும் இது உற்பத்தித்திறனால் 1 க்கு சமம் 400 LOC அல்லது KLOC வகுத்தல் சரி 1 ஊழியர்களால் ஒரு மாதத்திற்கு 0 400 KSLOC அளவு அளவு எவ்வளவு அளவு 38 சமமான 38000 வரிகளின் குறியீடுகளுக்கு சமம் அதாவது 38 K S L O C இது 2 5 முதல் 38 வரை ஏறக்குறைய சமமாக இருக்கும் திட்டத்தை உருவாக்க 100 பணியாளர் மாதங்கள் தேவைப்படும் இங்கே மதிப்பிடப்பட்ட முயற்சி 100 ஊழியர்களின் மாதமாக வருகிறது இப்போது குறைந்தபட்ச நேரம் தேவைப்படுகிறது அது எதற்கு சமமாகும் அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இது 0 75 டி க்கு சமமாக இருக்கும் இது இங்கே 0 75 மற்றும் டி க்கு சமமாக இருக்கும் இந்த முயற்சி 0 7 மற்றும் 2 5 க்குள் இந்த விஷயத்தை நாம் ஏற்கனவே பெற்றுள்ளோம் 1 ஆல் 400 ஏதோ இது 0 75 முதல் 2 5 S M பவர் 1 பய் Q க்கு சமம் இது 1 875 ஆக வரும் எளிமைப் படுத்துதல் இது 9 மாதங்களாக இருக்கும் இந்த பரிவர்த்தனை திட்டத்திற்கு 38000 கோடுகள் அல்லது 38 K S L O C மற்றும் ஊழியர்களின் மாதத்திற்கான 400 S L O C இன் உற்பத்தித்திறன் ஆகியவற்றைப் பெறுகிறோம் அந்த முயற்சி 100 ஊழியர்களின் மாதங்களாக மதிப்பிடப்பட்டுள்ளது குறைந்தபட்ச நேரம் 9 மாதங்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதே போன்ற எடுத்துக்காட்டுகள் நிறைய உள்ளன நீங்கள் புத்தகத்திலிருந்து அல்லது சில இடங்களிலிருந்து பெறலாம் தயவுசெய்து அவற்றைத் தீர்க்க முயற்சிக்கவும் சில பயிற்சிகளையும் நீங்கள் தீர்க்கலாம் இந்த வகையான சிறிய பயிற்சிகள் பணிகள் மற்றும் தேர்விலும் கேட்கப்படலாம் இறுதியாக நாம் சில வகையான வகைகளைப் பற்றி விவாதித்தோம் இங்கே நாம் சில வகையான மதிப்பீட்டு நுட்பங்களைப் பற்றி விவாதித்த சுருக்கத்தைப் பார்ப்போம் இந்த வகுப்பில் நாம் பார்த்த மேலிருந்து கீழ் சோதனை மற்றும் கீழிருந்து மேல் சோதனை மதிப்பீட்டு நுட்பங்கள் மற்றும் நாம் பார்த்த மேலிருந்து கீழ் அணுகுமுறைகள் மற்றும் கீழிருந்து மேல் மதிப்பீட்டு நுட்பங்களையும் ஒப்பிட்டுப் பாருங்கள் மேலிருந்து கீழ் மற்றும் கீழிருந்து மேல் மதிப்பீட்டு நுட்பங்களை விளக்குவதற்கு சில எடுத்துக்காட்டுகளையும் எடுத்துள்ளோம் திட்ட மதிப்பீட்டிற்கான வழிமுறை மாதிரி அல்லது அளவுரு மாதிரியையும் நாம் விவாதித்தோம் செயல்முறை முறை அல்லது அளவுரு மாதிரிகளின் நன்மைகள் மற்றும் தீமைகளை நாம் கண்டோம் பின்னர் திட்ட மதிப்பீட்டிற்கான ஒரு எளிய மாதிரியைக் கண்டோம் முயற்சி மற்றும் நேரத்தை மதிப்பிடுவதற்கான ஒரு உதாரணத்தையும் திட்ட மதிப்பீட்டிற்கான இந்த எளிமையான மாதிரியையும் எடுத்துள்ளோம் திட்ட மதிப்பீட்டிற்கான நுட்பங்களின் மற்றொரு வகைப்பாடு இவை அடுத்த வகுப்பில் அளவை மதிப்பிடுவதற்கான மற்றொரு மெட்ரிக் பற்றி விவாதிப்போம் இது செயல்பாட்டு புள்ளி அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் இவை குறிப்புகள் மற்றும் நாம் இங்கே இந்த விரிவுரையை நிறுத்தலாம் அடுத்த வகுப்பு இந்த திட்ட மதிப்பீட்டு நுட்பங்களின் மீதமுள்ள பகுதிகளைக் காண்போம் மிகவும் நன்றி